இப்போது சார்ஜ் கட்டுப்படுத்தி பற்றி விவாதிப்போம் இது ஒரு முக்கியமான PV பேட்டரி மற்றும் லோடு இன்டர்பேஸ் ஆகும் எனவே நாம் ஒரு PV பேனல் அல்லது PV தொகுதியை கருத்தில் கொண்டால் இது போன்று பேட்டரியுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் எனவே பேட்டரியின் இந்த நேரடி இணைப்பு பற்றி நாம் விவாதித்தோம் PV பேனலும் பேட்டரியும் இணக்கமாக இருந்தால் உங்களுக்கு மேலும் எலக்ட்ரானிக்ஸ் தேவையில்லை இருப்பினும் பொதுவாக PV பேனல்கள் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை அவை லோடுக்கு சப்ளை கொடுப்பதற்காகவும் இயக்கப்படுகின்றன மற்றும் பெரும்பாலான நேரங்களில் PV பேனல்கள் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்டில் இயக்கப்பட வேண்டும் எனவே பொதுவாக PV பேனலுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ள லோடும் இருக்கும் இப்போது IV பண்பு டெர்மினல் மின்னழுத்தம் vt க்கு எதிராக மின்னோட்டத்தை கவனியுங்கள் இப்போது இது போன்ற IV குணாதிசயம் இருந்தால் அதே நிறத்துடன் PVயையும் வரையலாம் மேலும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டும் பீக் பவர் பாயிண்ட்டும் உகந்ததாக இங்கே அருகில் இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போது இன்சோலேஷன் மாறிவிட்டது என்று சொல்லலாம் இன்சோலேஷன் மாறிவிட்டது என்றால் ஷார்ட் சர்க்யூட் ஆப்பரேட்டிங் பாயிண்டில் ஒரு மாற்றம் இருக்கும் மேலும் உங்களிடம் மற்றொரு வளைவு இருப்பதாகக் கூறுவோம் VOC பாயிண்ட் லாகரித்மிக்காக மாறுபடும் எனவே நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டுடன் ஒப்பிடும்போது அவ்வளவு மாற்றத்தைக் காண மாட்டீர்கள் எனவே புதிய இன்சோலேஷனுக்கான இந்த IV வளைவு மாறுபட்ட IV வளைவு மற்றும் PV வளைவு ஆகியவை உள்ளது மேலும் விரும்பத்தகுந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே எங்காவது தொடர்புடையதாக இருக்கும் எனவே அந்த புள்ளியைக் குறிக்கிறேன் இப்போது இன்னும் வேறுபட்ட இன்சொலேஷனில் இது போன்ற ஒரு ஆப்பரேட்டிங் பாயிண்ட் உள்ளது ஆகவே பீக் பவர் பாயின்ட்டுகளின் இடத்தை அல்லது மேக்ஸிமம் பவர் பாயின்ட்டுகளின் இடத்தை கண்டால் ஆப்பரேட்டிங் பாயிண்டுகள் இதில் எங்காவது கிட்டத்தட்ட செங்குத்தாக மற்றும் செங்குத்து கோட்டின் அருகே இருக்கும் எனவே இதைப் போன்ற பேண்ட்டை வரைந்தால் இந்த பேண்ட் ஒரு செயல்பாட்டு மண்டலமாக இருக்கும் இது பீக் பவர் பாயிண்ட் அல்லது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் மண்டலத்திற்கான செயல்பாட்டு மண்டலமாக இருக்கும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டின் இந்த பிராந்தியத்தில் நீங்கள் MPPT க்கு அருகில் இருப்பீர்கள் மற்றும் இது பெரும்பாலான பயன்பாடுகளுக்கு போதுமானது ஏனென்றால் PV வளைவின் ஹில் ஆனது லேசான தட்டையாக இருக்கும் இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டின் பகுதி பீக் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டின் அருகே இந்த குறுகிய பேண்ட்டில் ஊசலாட வேண்டும் என்று கூறினால் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் பீக் பவர் ஆப்பரேட்டிங் பாயிண்டுக்கு கீழே இருப்பீர்கள் அதேபோல் இந்த பக்கத்திலும் இந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கருதவில்லை ஆகவே ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கு சுற்றி இருக்க வேண்டுமானால் நேரடி இணைப்பு இயங்காது இங்கே பேட்டரியின் நேரடி இணைப்பு வேலை செய்யாது நீங்கள் இங்கே சில எலக்ட்ரானிக்ஸ் வைத்திருக்க வேண்டும் இது PVயில் இருந்து பேட்டரிக்கு PVயில் இருந்து லோடுக்கு பேட்டரி மற்றும் லோடுக்கு இடையில் மற்றும் எல்லாவற்றுக்கும் மின்னோட்டம் சரியாக பாய்வதை நிர்வகிக்கும் எனவே அங்கே ஒரு யூனிட் தேவை அந்த யூனிட் சார்ஜ் கட்டுப்படுத்தி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது சார்ஜின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் வழிநடத்தவும் செய்கிறது எனவே சார்ஜ் கட்டுப்படுத்தியின் முக்கிய வேலை என்னவென்றால் இது பேட்டரி மற்றும் லோடுக்கு இடையில் PV தொகுதியிலிருந்து சக்தி பாய்வதை வழிநடத்துகிறது சார்ஜ் கட்டுப்படுத்தியின் சுற்று பற்றி விவாதிப்பதற்கு முன் சார்ஜ் கட்டுப்படுத்தியின் செயல்பாட்டு லாஜிக்கை புரிந்துகொள்வோம் சார்ஜ் கட்டுப்படுத்தி எவ்வாறு செயல்படுகிறது பேட்டரி மின்னழுத்தம் முன்னமைக்கப்பட்ட அதிகபட்ச vmax ஐ விட மேலே இருக்கும்போது உள்ள இந்த நிலையைக் கவனியுங்கள் இந்த மின்னழுத்தத்தை முன்னரே அமைப்போம் பேட்டரி மின்னழுத்தம் அதை விட அதிகமாக இருக்கும்போது பேட்டரி ஆனது சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் உள்ளது என்று சொல்லலாம் பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்ட நிலையை அடைந்ததும் பேட்டரி லோடுக்கு மட்டுமே டிஸ்சார்ஜ் ஆக விரும்புகிறோம் மேலும் PV பேனலில் இருந்து கூடுதல் சார்ஜ் பெறமுடியாது எனவே அந்த நேரத்தில் PV வரிசையிலிருந்து பேட்டரியைத் துண்டித்து அதை லோடுக்கு மட்டுமே இணைக்க முடியும் எனவே நிபந்தனை என்னவென்றால் வரிசை அல்லது PV வரிசையிலிருந்து பேட்டரியைத் துண்டித்து ஆனால் அதை லோடுக்கு இணைப்பது இப்போது பேட்டரி மின்னழுத்தம் ஒரு முன் வரையறுக்கப்பட்ட Vmin ஐ விட குறைவாக இருந்தால் Vmin குறைந்தபட்ச மின்னழுத்தம் என இதை வரையறுக்கலாம் எனவே பேட்டரி மின்னழுத்தம் அதைவிடக் குறைவானதுமேலும் இது டிஸ்சார்ஜ் ஆவதை நாம் விரும்பவில்லை ஆனால் PV பேனலில் இருந்து நாம் இன்னும் சார்ஜை எடுக்க வேண்டும் பின்னர் லோடிலிருந்து பேட்டரியைத் துண்டிக்கவும் எனவே பேட்டரி லோடுக்கு டிஸ்சார்ஜ் ஆகப்போவதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அது இன்னும் PV பேனலுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இது PV பேனலில் இருந்து சார்ஜ் செய்ய முடியும் மற்றொரு 3வது நிபந்தனை பேட்டரி மின்னழுத்தம் Vmin மற்றும் Vmax அதாவது முன்னமைக்கப்பட்ட முன் வரையறுக்கப்பட்ட குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மின்னழுத்தத்திற்கும் இடையில் இருந்தால் அந்த நிலையில் PV மற்றும் லோடு இரண்டையும் பேட்டரியுடன் இணைக்க முடியும் இவை அனைத்தும் IV சிறப்பியல்புகளின் மேக்ஸிமம் பவர் பாயின்டின் மண்டலத்திற்குள் இயங்கும் எனவே அந்த நிபந்தனையின் கீழ் PV வரிசை மற்றும் லோடு இரண்டும் பேட்டரியுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது கிட்டத்தட்ட அனைத்து சார்ஜ் கட்டுப்படுத்திகளின் எளிய செயல்பாட்டு லாஜிக் ஆகும் எனவே சார்ஜ் கட்டுபடுத்திக்கான அளவீடுகள் இந்த லாஜிக்கை பின்பற்றுகிறது மேலும் இந்த லாஜிக்கை புரிந்துகொள்வதற்கும் இதற்கான ஸ்கீமாட்டிக் சுற்றை உருவாக்குவதற்கும் முயற்சிப்போம் IV பண்புக்கூறுகளின் பார்வையில் இருந்து இந்த Vmin மற்றும் Vmax என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்பதன் மூலம் செயல்பாட்டு லாஜிக்கை இப்போது ஒரு சுருக்கமான சுற்று ஸ்கீமாட்டிக் ஆகவும் கருத்தியல் ஸ்கீமாட்டிக் வடிவத்திலும் வைப்போம் இப்போது இந்த vt க்கு எதிராக உள்ள it குணாதிசயம் உள்ளது மற்றும் MPPT மண்டலத்தில் செயல்பட விரும்புகிறோம் என்று சொன்னோம் எனவே ஆப்பரேட்டிங் பாயிண்டுகளின் தொகுப்பானது இந்த மண்டலம் இந்த பகுதிக்குள் MPPTக்கு அருகில் இருக்கும் இப்போது இந்த குறைந்த மின்னழுத்த புள்ளியை Vmin ஆகவும் அதிக மின்னழுத்த புள்ளியை Vmax ஆகவும் வரையறுப்போம் இப்போது பேட்டரி மின்னழுத்தம் இதற்குள் இருந்தால் PV பேனல் பேட்டரி மற்றும் லோடு ஆகியவை இணைக்கப்படுகின்றன பேட்டரி மின்னழுத்தம் இதை விடக் குறைவாக இருந்தால் பேட்டரி சார்ஜ் செயல்பாட்டு நிலையில் இல்லை எனவே பேட்டரி லோடிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும் எனவே இதை விட பேட்டரி மின்னழுத்தம் குறைவாக இருந்தால் பேட்டரி லோடிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும் மேலும் இது PV பேனலுடன் நேரடியாக இணைக்கப்படும் எனவே இது கிட்டத்தட்ட முழு PV பேனல் மின்னோட்டத்துடன் சார்ஜ் செய்யப்படும் மேலும் Vmaxற்கு மேலே உள்ள இந்த பிராந்தியத்தில் பேட்டரி மேலும் சார்ஜ் செய்ய நாங்கள் விரும்பவில்லை இந்த பக்கத்திற்கு ஆப்ரேட்டிங் பாயின்டர் மேலும் தேவையில்லை மற்றும் பேட்டரியை லோடுக்கு இணைப்போம் மற்றும் PV பேனலில் இருந்து பேட்டரி ஐ துண்டிக்கவும் எனவே இது தான் லாஜிக் எனவே இப்போது கருத்தியல் சர்க்யூட் வரைவோம் நம்மிடம் PV பேனல் ஒரு சுவிட்ச் பேட்டரி உள்ளது இதை இவ்வாறு இணைப்போம் இப்போது இன்னொரு சுவிட்சை வைத்து இவ்வாறு லோடுகளை இணைப்போம் எனவே இந்த சுவிட்சை S1 மற்றும் இந்த சுவிட்சை S2 எனவும் அழைக்கிறேன் இப்போது இந்த மின்னழுத்தம் பேட்டரி மின்னழுத்தம் VB ஆகும் இது கருத்தியல் திட்டமாகும் இப்போது பல்வேறு பயன்முறையைப் பார்ப்போம் மற்றும் நாம் 3 நிபந்தனை அறிக்கைகளை வைத்திருந்தோம் ஒன்று பேட்டரி வோல்டேஜ் Vmax விட அதிகமாக இருக்கும்போது பேட்டரி வோல்டேஜ் Vmaxவிட குறைவாக இருக்கும்போது பேட்டரி வோல்டேஜ் இதற்கு இடையில் இருக்கும்போது எனவே இந்த மூன்று முறைகளில் இந்த கருத்தியல் திட்டவட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே முதல் பயன்முறையில் பேட்டரி V Vmax ஐ விட அதிகமாக இருப்பதை வரையறுப்போம் எனவே இந்த பயன்முறையில் V பேட்டரி Vmaxஐவிட அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறபோது அதாவது VB Vmax என்றால் வரிசையிலிருந்து பேட்டரி துண்டிக்கப்படும் என்ற நிபந்தனையை நாம் பார்த்தோம் எனவே இதுதான் நாம் பயன்படுத்திய நிபந்தனை எனவே பேட்டரியை லோடுக்கு மட்டுமே இணைக்க வேண்டும் ஏனெனில் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகிறது இது லோடுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் மேலும் இதை பெறக்கூடாது இது திறந்திருக்கட்டும் எனவே PV பேனல் பேட்டரியை சார்ஜ் செய்யாது ஆனால் மறுபுறம் பேட்டரி லோடிலிருந்து தொடர்ந்து டிஸ்சார்ஜ் ஆகும் எனவே அதுதான் இங்கே மின்னோட்டத்தின் இந்த ஓட்டத்தில் குறிக்கப்படுகிறது இரண்டாவது பயன்முறையில் பேட்டரி வோல்டேஜ் VB Vmin என்பது நிபந்தனை ஆகும் எனவே பேட்டரி வோல்டேஜ் VB Vmin அதாவது இந்த பிராந்தியத்தில் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே எங்காவது இருக்கும் எனவே சார்ஜ் செய்ய பேட்டரி தேவை இதன் பொருள் என்னவென்றால் ஸ்விட்ச் S1 ஐ இயக்கவும் மற்றும் S2ஐ அணைக்கவும் வேண்டும் எனவே S1 மட்டுமே இணைக்கப்படும் மற்றும் பேட்டரி PV பேனலுடன் இணைக்கப்பட்டு சார்ஜ் செய்யப்படும் இங்கே இந்த நிபந்தனையில் லோடுக்கு பேட்டரி அல்லது PV பேனலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே லோடு சப்ளை வழங்காது மூன்றாவது நிபந்தனை இறுதி நிபந்தனை முடிந்த பிறகு இதற்கு மீண்டும் வருகிறேன் எனவே இங்கே மூன்றாவது நிலையில் பேட்டரி மின்னழுத்தம் V Vmax மற்றும் Vmin மதிப்புகளுக்கு இடையில் உள்ளது அதாவது Vmin ≤ VB ≤ Vmax எனவே பேட்டரி மின்னழுத்தம் இந்த இரண்டு மதிப்புகளுக்கு இடையில் உள்ளது எனவே அந்த நிபந்தனையின் கீழ் இது MPPT க்கு அருகிலுள்ள மண்டலத்தில் உள்ளது என்பதாகும் எனவே அனைத்தும் இணைக்கப்படும்S1 மற்றும் S2 இரண்டும் இணைக்கப்படும் மற்றும் PV பேனலில் இருந்து லோடு மற்றும் பேட்டரி இரண்டிற்கும் மின்னோட்டம் பாயும் இப்போது இந்த இரண்டாவது பயன்முறையின் போது பேட்டரி V Vmin ஐ விட குறைவாக உள்ளது மற்றும் PV பேனலுடன் இணைக்கப்பட்டுள்ளது PV பேனல் பேட்டரியை சார்ஜ் செய்கிறது அதாவது ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே எங்கோ உள்ளது லோடு எந்தவொரு பவர் மூலத்துடன் இணைக்கப்படவில்லை அப்படியானால் லோடுக்கு என்ன நடக்கும் இவ்வாறு நீங்கள் லோடை இணைக்க முடியும் மற்றும் இங்கே ஒரு பஃப்பர் கெப்பாசிட்டி உள்ளது இது பஃப்பரிங் செய்யும் இந்த சுவிட்சை S3 என்று அழைக்கிறேன் எனவே பேட்டரி குறைவாக இருக்கும் நேரத்தில் PV பேனல் பேட்டரியை சார்ஜ் செய்கிறது மற்றும் S3 இங்கே இணைக்கப்பட்டுள்ளது என்பதைக் காண இந்த வகையான கட்டமைப்பை ஒருவர் கொண்டிருக்கலாம் மற்றும் PV பேனலும் லோடுக்கு சப்ளை செய்கிறது ஆனால் இந்த S1 ஒரு திசை மின்னோட்ட ஓட்டம் என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் மின்னோட்டம் பேட்டரியிலிருந்து வெளியேறாது மீண்டும் S3 வழியாக லோடுக்கு செல்லும் எனவே இது ஒரு கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை ஆகும் S1 ஒரு திசை சுவிட்ச் என்பதால் இந்த திசையில் மின்னோட்டம் பாயும் மற்ற திசையில் பாயாது PV மின்னோட்டத்தை வழங்க முடியும் எனவே இந்த நேரத்தில் லோடுக்கு சக்தி கிடைக்கும் எனவே நிபந்தனை என்னவென்றால் அதைப்போல VB Vmin எனும்போது S3 இயங்கும் எனவே S3 இந்த நிலையில் இயக்கத்தில் இருக்கும் மற்றும் படத்தில் வரவில்லை எனவே வெளிப்படையாக S3 இந்த நிலையில் உள்ளது மற்றும் அது படத்திற்கு வரவில்லை எனவே பேட்டரி மின்னழுத்தம் Vmin விடக் குறைவாக இருக்கும்போது இந்த நிலையில் ஒருவர் செய்யக்கூடிய மாற்றமாகும் S1 ஒரு திசை சுவிட்ச் என்பதால் பின்னர் S3 மூலம் லோடுக்கு ஓரளவு சக்தி ஓட்டம் செல்லும் இருப்பினும் பெரும்பாலான சார்ஜ் கட்டுப்படுத்தி சுற்றுகளில் S3 இருக்காது S1 மற்றும் S2 இருக்கும் இந்த சுற்று செயல்படுத்துவது குறித்து விவாதிப்போம் பெரும்பாலான நேரங்களில் இயக்கப் புள்ளி இந்த பிராந்தியத்தில் வட்டமிடும் என்பதால் vmax விட அதிகமான மற்றும் vmin விட குறைவான இந்த இரண்டு நிபந்தனைகளும் இங்கே பெரும்பான்மையாக இருக்கும் இது S1 மற்றும் S2 சுவிட்ச்சில் ஒன்றாக இருக்கும் மற்றும் S3 படத்திற்கு வராது சார்ஜ் கட்டுப்படுத்தி சுற்றின் முழு சுற்றுத் திட்டமும் இங்கே உள்ளது இந்த இரண்டு சுவிட்சுகள் ரிலே ஆகும் அவை ரிலே சுருள்களுடன் தொடர்புடையவை ரிலே சுருள்கள் உண்மையில் BJTகளால் இயக்கப்படுகின்றன மற்றும் அணைக்கப்படுகின்றன இங்கே ஒரு BJT உள்ளது மற்றொரு BJT இங்கே உள்ளது மற்றும் அவை ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரால் இயக்கப்படுகின்றன மேலும் முன்னமைக்கப்பட்ட vmax மற்றும் vmin வரம்புகளை அமைப்பதற்கு அடிப்படையில் ஜீனர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது இந்த சுற்று வட்டத்தை மறுகட்டமைத்து எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் உங்களிடம் PV பேனல் PV வரிசை ஆகியவை உள்ளது மற்றும் PV வரிசை லோடு R0 உடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது போன்ற பேட்டரி இதற்கிடையில் உள்ளது இங்கே ஒரு சுவிட்ச் இருந்தது இங்கே மற்றொரு சுவிட்ச் உள்ளது எனவே இதை S1 மற்றும் S2 ஆக வைத்து இதை உருவாக்குவோம் இந்த இரண்டு சுவிட்சுகளும் பொதுவாக மூடிய நிலையில் இருக்கும் பொதுவாக மூடப்பட்ட நிலையில் செயல்பாட்டின் பெரும்பாலான நேரம் இரண்டு சுவிட்சுகளும் இயங்க வேண்டும் பேட்டரி vmin மற்றும் vmaxஇடையே உள்ளது செயல்பாடு என்பது PV பேட்டரி மற்றும் லோடு இரண்டுக்கும் சப்ளை செய்கிறது மற்றும் பேட்டரி எனர்ஜி பஃப்பர் ஆக செயல்படுகிறது சுவிட்சுகள் S1 மற்றும் S2 ரிலே ஆகும் அவை ரிலே சுருள்களால் இயக்கப்படுகின்றன எனவே இங்கே S1 ஆனது ரிலே சுருள்களால் இயக்கப்படுகின்றன எனவே இந்த ரிலே சுருள் ஆற்றல் பெறும்போது சுவிட்ச் S1 திறக்கப்படும் இந்த சுருள் ஆற்றல் பெறாவிட்டால் அது பொதுவான இயக்க நிலை ஆகும் அதாவது S1 மூடப்படும் அதேபோல் ரிலே S1 ஐ போலவே இந்த சுருள் ஆற்றல் பெறுகிறது மற்றும் சுருள் ஆற்றல் பெறும் போது S2 திறந்திருக்கும் மற்றும் சுருள் ஆற்றல் பெறாதபோது S2 பொதுவாக மூடப்படும் எனவே இவை ரிலே சுருள்கள் இங்கே NC ரிலே என்பது பொதுவாக மூடிய ரிலே ஆகும் ஆற்றலற்ற நிலையில் சுவிட்ச் மூடப்பட்டுள்ளது எனவே இதுவும் NC ஆகும் எனவே இங்கே ஒரு மின்தடையை வரைந்து ஜீனரை வைக்கவும் மேலும் இது போன்ற மற்றொரு இரண்டு மின்தடையை வைக்கிறேன் எனவே இங்கே இந்த நடுப்பகுதி இந்த அட்டென்யூட்டரின நடுப்பகுதி vBஐ குறிக்கும் மேலும் ஜீனரின் நடுப்பகுதி vmax ஆக கருதப்படுகிறது எனவே இங்கே இந்த அட்டென்யூட்டர் பேட்டரி மின்னழுத்தத்திற்கான ஒரு மின்னழுத்த பிரிவு vB ஐ குறிக்கும் மேலும் பேட்டரி மின்னழுத்தம் மாறுபடும் எனவே ஒரு நிலையான குறிப்பு மின்னழுத்தத்தை எடுக்க வேண்டும் எனவே ஒரு ஜீனரைப் பயன்படுத்தினால் இது ஒரு நிலையான குறிப்பு மின்னழுத்தம் மற்றும் அதை vmax எனக் குறிப்பிடுவோம் இப்போது இரண்டையும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரால் பஃப்பர் செய்யலாம் எனவே vBஐ பஃப்பர் வழியாக அனுப்பலாம் இது ஒரு வோல்டேஜ் ஃபாலோயர் மற்றும் vmax ஐ பஃப்பர் செய்ய வேண்டும் இதை பஃப்பர் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் இதில் உள்ளீட்டு மின்மறுப்பு அதிகமாகவும் வெளியீட்டு மின்மறுப்பு குறைவாகவும் இருப்பதேயாகும் எனவே நாம் பயன்படுத்தும் எந்த மின்தடையும் சுற்றுகளின் வெளியீட்டு பக்க நிலையை பாதிக்காது எனவே இப்போது இந்த இரண்டையும் ஒரு ஒப்பீட்டாளருக்குக் கொடுக்கலாம் எனவே vB மின்னழுத்த மதிப்பை மின்தடை வழியாக ஒப்பீட்டாளரின் நேர்மறை உள்ளீட்டிற்கு கொடுக்கலாம் மற்றும் vmaxஐ ஒப்பீட்டாளரின் எதிர்மறை உள்ளீட்டிற்கு கொடுக்கலாம் மேலும் ஒப்பீட்டாளரின் வெளியீடு ஒரு மின்தடையின் வழியாக BJTக்கு அனுப்பலாம் இப்போது ஒப்பீட்டாளரின் வெளியீடு மற்றும் ஒப்பீட்டாளரின் நேர்மறை பகுதிக்கு இடையே ஒரு மின்தடையை வைக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் அப்பர் ட்ரிப் புள்ளிக்கும் லோயர் ட்ரிப் புள்ளிக்கும் இடையில் ஹிஸ்டெறிசிஸ் கொடுக்க வேண்டும் இப்போது டிரான்சிஸ்டரின் பேஸ் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரால் வழங்கப்படுகிறது அதை எதிர்மறை தொடருடன் இணைப்போம் மற்றும் கலெக்டர் இந்த ரிலே சுருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ரிலே சுருள் பேட்டரியால் ஆற்றல் பெறுகிறது இந்த பேட்டரி மற்றும் கிரவுண்ட் அதாவது கற்பனை கிரவுண்டுக்கு இந்தக் குறியீடு கொடுக்கலாம் இதுதான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரின் சக்திக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் மற்றும் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் சக்தியை பேட்டரி மின்னழுத்தத்தால் பெறலாம் இதை Q1 என்றும் மற்றும் இதை VC கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் என்றும் அழைக்கலாம் ரிலே சுருள் அதிகமான மின்தடையையும் இண்டக்டன்ஸ்யும் கொண்டுள்ளது எனவே ரிலேயை அணைக்கும்போது மிக அதிகமான இண்டக்டிவ் கிக் இருக்கும் அதைத் தடுக்க நம்மிடம் இது போன்ற ஒரு ஃப்ரீவீலிங் டையோடு உள்ளது அதை வைக்க மறக்காதீர்கள் இல்லையெனில் இங்கே BJT ஊதிவிடும் எனவே இந்த ஃப்ரீவீலிங் டையோடை இப்படி வைக்கலாம் இப்போது அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை காணலாம் இப்போதுஇந்த பொட்டன்ஷியல் vB பேட்டரி மின்னழுத்தத்தை உணரும் மேலும் இந்த Vmax இது ஜீனர் முனையத்திலிருந்து வரும் ஒரு நிலையான மின்னழுத்தமாகும் இது பஃப்பர் செய்யப்படுகிறது எனவே இது vB இது vBmax இது vmax ஆகும் ஆகவே vB vmaxஐ விட அதிகமாகும் போதெல்லாம் இது ஒப்பிடப்படுகிறது Vc அதிகமாகும் போது Q1 இயங்கும் Q1 இயங்கும் போது ரிலே மின்னோட்டம் இதன் வழியாக பாய்கிறது எனவே ரிலே ஆற்றல் பெற்று திறக்கப்படுகிறது எனவே vB vmaxஐ விட அதிகமாகும் போது S1 திறக்கப்படும் இதனால் பேட்டரி மட்டுமே லோடுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படும் ஆனால் இந்த சுவிட்ச் திறந்தால் பேட்டரி லோடுக்கு முற்றிலும் துணைபுரிகிறது எனவே இந்த ஆற்றலில் ஒரு வீழ்ச்சி இருக்கும் மேலும் இந்த ஆற்றலில் இந்த வீழ்ச்சி இருப்பதால் இது கீழே இறங்கிபின்னர் vmax ஐ விட குறைகிறது மற்றும் இது மாறிக்கொண்டே இருக்கும் இந்த தொடர்ச்சியான மாற்றம் ரிலேக்கு நல்லதல்ல எனவே ஒரு ஹிஸ்டெறிசிஸ் வைக்கலாம் எனவே அதனால்தான் இது படத்தில் வருகிறது ஆகவே vB ஆனது vmax ஐ விட அதிகமாகும்போது இது அதிக அளவில் செல்லும் இது இயக்கப்படும் இது திறக்கும் இது முழு லோடையும் ஆதரிப்பதால் இந்த மின்னழுத்தம் சற்று குறைவாகவே செல்லும் மேலும் ஹிஸ்டெறிசிஸ் இருப்பதாலும் இது குறைவாக இருக்கும் vB குறைந்தால் மட்டுமே லோயர் ட்ரிப் புள்ளி ஆனது ஹிஸ்டெரெசிஸ் கூறுகளால் தீர்மானிக்கப்பட்டு NC ஸ்விச் மீண்டும் மூடுவதைக் காணலாம் எனவே இங்கு ஹிஸ்டெரெஸிஸ் மிகவும் முக்கியமான ஒன்று அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இப்போது சுற்றின் மற்றொரு பகுதியில் மின் தடையையும் ஜீனரையும் இணைக்கலாம் இப்போது இந்த மின்தடை மற்றும் ஜீனர் மற்ற குறிப்பு மின்னழுத்தத்தை அதாவது vmin ஐ தீர்மானிக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே அதை பஃப்பர் செய்து ஒப்பீட்டாளருக்கு அனுப்பலாம் எனவே பேட்டரி சப்ளை மூலம் இயக்கப்படும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் உள்ளது மற்றொரு பஃப்பர் உள்ளது உண்மையில் இந்த பஃப்பர் இங்கு தேவையில்லை ஆனால் இதை முழுமையாக்க காண்பிக்கப்படுகிறது ஆனால் எப்போதும் vB ஐ இங்கிருந்து பெறலாம் எப்படி இருந்தாலும் இந்த vB ஐ தான் பயன்படுத்த போகிறோம் இதன் வெளியீட்டை பஃப்பர் செய்யலாம் இது vmin ஆகும் vmin த்தின் வெளியீட்டை மின்தடையோடு இணைக்கலாம் இந்த இரண்டையும் ஒப்பீட்டாளருக்கு அனுப்பலாம் vmin ஒப்பீட்டாளரின் நேர்மறைக்கு மற்றும் vB ஒப்பீட்டாளரின் எதிர்மறைக்கு கொடுக்கப்படுகிறது ஒப்பீட்டாளர் பேட்டரியால் இயக்கப்படுகிறது மற்றும் அதன் வெளியீடு BJT வழங்கப்படுகிறது மேலும் BJT கலெக்டர் இந்த ரிலே S2 உடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு இந்த ரிலே சுருளை Q2 என்றும் மற்றும் இதை Vc2 என்றும் அழைக்கலாம் ரிலேக்கு இடையில் ஃப்ரீவீலிங் டையோடை வைக்க வேண்டும் vB vminத்தைவிட குறையும்போது vB எதிர்மறையுடன் இணைக்கப்படுகிறது மற்றும் இது அதிகமாகும் இது அதிகமாகும் போது Q2 இயக்கப்படும் Q2 இயக்கப்படும்போது இந்த ரிலே ஆற்றல் பெற்று S2 திறக்கப்படுகிறது எனவே லாஜிக் படி vB vminத்தைவிட குறையும்போது S2 திறக்கப்படவேண்டும் மற்றும் S1 மூடப்பட வேண்டும் இதனால் பேட்டரி சார்ஜ் ஆகிறது இங்கேயும் ஹிஸ்டெரெசிஸைப் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே இதற்கும் வெளியீட்டிற்கும் இடையில் ஒரு மின்தடையை இணைக்கலாம் மற்றும் ஒரு ஹிஸ்டெரெசிஸைக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் இது திறந்தவுடன் இந்த மின்னழுத்தத்தை எரித்து மாற்றத்தை விளைவிக்கும் ஆகையால் இதன் குறுக்கே ஒரு மின்தடையை இணைத்து ஒரு ஹிஸ்டெரெசிஸை வைப்பது நல்லது இதனால் மின்னழுத்தம் எரிக்கப்பட்டாலும் அந்த ட்ரிப் ஏற்படும் மீண்டும் ட்ரிப் லோயர் ட்ரிப் புள்ளியைப் பொறுத்து திரும்பி வரும் மற்றும் அப்பர் ட்ரிப் புள்ளி ஹிஸ்டெறிசிஸ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் இந்த சார்ஜ சுற்றுகள் செயல்படுகின்றன எனவே vB ஆனது vmaxத்தை விட அதிகமாக இருக்கும்போது இது திறக்கப்படும் vB ஆனது vminத்தை விட குறைவாக இருக்கும்போது இது தொடர்ந்து மூடியிருக்கும் இப்போது துருவமுனைப்பைப் பார்த்தால் இது திறக்கும் இது மூடப்பட்டிருக்கும் எனவே vB என்பது vmin மற்றும் vmaxl இடையில் இருக்கும்போது vB என்பது vmax ஐ விட குறைவாகவும் vB என்பது vmin ஐ விட அதிகமாகவும் இருந்தால் இவை இரண்டும் அணைக்கப்பட்டு S1 மற்றும் S2 மூடப்படும் மேலும் இங்குள்ள அனைத்து மின்னணுவியல் சாதனங்களும் பேட்டரி மின்னழுத்தத்தால் இயக்கப்படுகின்றன எனவே பேட்டரி மின்னழுத்தம் இணக்கமாக இருந்தால் பேட்டரி மின்னழுத்தத்தைத் தவிர வேறு எந்த கூடுதல் மின்சாரம் உங்களுக்குத் தேவையில்லை பேட்டரி மின்னழுத்தம் மிகப் பெரியதாக இருந்தால் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் மற்றும் ரிலேக்களுக்கு பயன்படுத்தும் மின்சார விநியோகத்தை உருவாக்க ஒரு சிறிய DC DC மாற்றி வைத்திருக்க வேண்டும் சுவிட்சுகள் S1 மற்றும் S2 ரிலே ஆக இருப்பதற்கு பதிலாக அவற்றை சக்தி குறைகடத்தி சாதனங்களுடன் மாற்றலாம் மேலும் MOSFET அல்லது BJT ஐப் பயன்படுத்தலாம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சுற்று MPPT க்கு அருகிலுள்ள இயக்க மண்டலத்தில் இயங்குகிறது எனவே S1 மற்றும் S2 இயக்கத்தில் இருக்கும் அதனால் இந்த ரிலே சுருள்கள் ஆற்றல் பெறாது எனவே Q1 மற்றும் Q2 அணைக்கப்படும் Q1 மற்றும் Q2 வழியாக மின்சாரம் பாய்வது இல்லை எனவே MPPT இன் நிபந்தனையின் போது குறைந்த அளவு சத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அமைப்பு அந்த செயல்பாட்டு மண்டலத்தில் இருக்கும் காலத்தின் பெரும்பகுதியாக இருக்கும் எனவே இது மிகவும் திறமையான சுற்று மற்றும் தீவிர இயக்க நிலைமைகளின் கீழ் மட்டுமே ரிலேக்கள் படத்தில் வரும் vB vmax ஐ விட அதிகமாக மற்றும் vmin விட குறைவாக இருக்கும் போது இந்த சுவிட்சுகளின் செயல்பாடு படத்தில் வரும் இல்லையெனில் அவை படத்தில் இல்லை எனவே அப்போதுதான் ரிலேக்களின் செயல்பாடு வரும் மற்றும் செயல்பாட்டு சுழற்சிகளின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருக்கும் அது பல ஆண்டுகளாக வரும் ஏனெனில் ரிலேக்கள் 10000 க்கும் மேற்பட்ட சுழற்சிகளைக் கொண்டுள்ளன எனவே இது பல ஆண்டுகள் நீடிக்கும் எனவே இது மிகவும் பயனுள்ள மற்றும் எளிய சுற்று மேலும் மிகவும் மலிவானது ரிலேவை BJT போன்ற சக்தி குறைக்கடத்தி சுவிட்சுடன் மாற்றலாம் எனவே சுற்றின் இந்த பகுதியை அழித்து சுவிட்சை ஒரு சக்தி BJT மூலம் மாற்றலாம் இதை ஒரு PNP ஆக பயன்படுத்தலாம் ஏனென்றால் PNP யை உயர்ந்த பக்கத்தில் வைத்து ரெயில் பக்கத்தில் ஸ்விட்சிங் செய்ய முடியும் மேலும் இது போன்ற ஒரு மின்தடையை வைக்கலாம் பேஸ் மற்றும் எமீட்டருக்கு இடையில் ஒரு மின்தடை தேவைப்படுகிறது மேலும் இங்கே ஒரு மாற்றமும் தேவை அதாவது vB ஐ இங்கேயும் vmax ஐ இங்கும் கொடுக்க வேண்டும் vmax ஐ நேர்மறைக்கு வழங்கப்படுவதையும்VB ஐ எதிர்மறைக்கு வழங்கப்படுவதையும் காணலாம் எனவே பொதுவாக vB என்பது vmax ஐ விட குறைவாக இருக்கும் எனவே இது அதிகமாகவும் Q1 இயக்கத்திலும் உள்ளது மற்றும் பேஸ் மின்னோட்டம் பாய்ந்து இது இயக்கப்படும் இப்போது vmax ஐ விட VB அதிகமாகும்போது எதிர்மறையானது பிளஸை விட அதிகமாக செல்லும் இது குறைவாக செல்லும் Q1 அணைக்கப்படும் மற்றும் இங்கு அடிப்படை இயக்கி இல்லை இது அணைக்கப்படும் எனவே vB vmax ஐ விட அதிகமாக இருக்கும்போது இதை அணைக்க வேண்டும் பின்னர் பேட்டரி லோடுக்கு டிஸ்சார்ஜ் ஆக வேண்டும் எனவே அந்த வழியில் ரிலேவை சக்தி குறைக்கடத்திகள் சுவிட்சுடன் மாற்றலாம் PNP டிரான்சிஸ்டருக்கு பதிலாக Pசேனல் மோஸ்ஃபெட்டையும் பயன்படுத்தலாம் PNP டிரான்சிஸ்டர் அல்லது P சேனல் மோஸ்ஃபெட் போன்ற சக்தி குறைக்கடத்தி சுவிட்சுடன் இதை மாற்றுவதை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் மேலும் இங்கே லாஜிக்கை சரியான முறையில் சரிசெய்யவும்